முந்தைய வகுப்பில் ஒரு நல்ல பணியிடத்திற்கும் சாலச்சிறந்த பணியிடத்திற்குமான வித்தியாசம் என்னவென்பதை நான் சொல்லியிருந்தேன் இனி ஒரு நல்ல பணியிடத்தை சாலச்சிறந்த பணியிடமாக்குவது எப்படியென்று பார்ப்போம் நாம் ஒரு நிறுவனத்தின் மேலாண்மைக்கும் வேலைக்கும் ஒரு தொழிலாளிக்கும் மற்றும் பிற தொழிலாளிகளுக்குமிடையே உறவு எனும் ஒரு சாவி இருப்பதைக் காணலாம் ஆகையால் சாலச்சிறந்த பணியிடம் என்றால் என்ன நான் ஏற்கெனவே கூறியதுபோல எந்தவொரு மேலாண்மை சுதந்திரம் நெகிழ்வுத்தன்மை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் உரிமை வழங்குகிறதோ அது மிகச்சிறந்த மேலாண்மை எனக் கொள்ளலாம் எங்கு ஏன் இதைச் செய்தாய் ஏன் இப்படிச் செய்தாய் செய்யக்கூடாத விதத்தில் ஏன் செய்தாய் இப்படியெல்லாம் செய்ய எப்படி உனக்கு தைரியம் வந்தது என்ற கேள்விகள் இல்லாது எதைச் செய்தாலும் அது நிறுவனத்தின் நன்மைக்காக மட்டுமே செய்யலாம் என்ற கொள்கை நிலவுகிறதோ அங்கு மிகச் சிறந்த மேலாண்மை இருக்கிறதென்று பொருள் கொள்ளலாம் மேலாண்மை யின் இன்னொரு அம்சம் சாலச்சிறந்த மேலாண்மை வளங்களைக் கையாளுவது மேலாண்மை க்கு ஒரு கனவு உள்ளது ஆனால் அதைப் பெறுவதற்குத் தேவையான நிதி நிலை இல்லையென்று வைத்துக்கொள்வோம் அங்கு சாலச்சிறந்த மேலாண்மை இருந்தால் அதுவே அந்த நிதியை திரட்ட வழி வகை செய்யும் எந்தவொரு மேலாண்மை தொலைநோக்குப் பார்வை கொண்டுள்ளதோ மிக வலுவான தலைமைப் பண்புகளைக் கொண்டுள்ளதோ நிறுவனத்தையும் அதன் வணிகத்தையும் அர்ப்பணிப்போடு நடத்தும் எண்ணம் கொண்டுள்ளதோ யார் ஒரு மிகச் சிறந்த எதிர்காலத்தைப் பற்றி உலகளவிலான தெளிவு கொண்டுள்ளார்களோ அந்த மேலாண்மை யே சாலச்சிறந்த மேலாண்மை சாலச்சிறந்த மேலாண்மை என்பது தொழிலாளிகளின்மீது அக்கறையோடிருப்பது இச்சமூகத்தின்மீது அக்கறையோடிருப்பது இயற்கைச் சூழலின்மீது அக்கறையோடிருப்பது மற்றும் இக்கலாச்சாரத்தின் மீது அக்கறையோடிருப்பது அதனால் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கையும் பழக்கவழக்கமும் யுக்திகளும் நோக்கங்களும் குறிக்கோள்களும் மேற்கூறிய அந்நிறுவனத்தின் கனவை நனவாக்கும் ஒரே பரிணாமத்தை மட்டுமே கொண்டிருக்கவேண்டும் இங்கு நிறுவனம் என்பது அனைத்து பங்குதாரர்களையும் உள்ளடக்கியதே எப்போது அனைத்தும் அந்தக் கனவை நனவாக்க ஒத்திசைகின்றனவோ அப்போது அந்த மேலாண்மை சாலச்சிறந்த மேலாண்மையும் அவ்விடம் சாலச்சிறந்த பணியிடமாகவும் அமைகிறது இரண்டாவது அம்சமானது வேலை எந்தக் கல்விப் பின்னணியிலிருந்து ஒரு தொழிலாளி வந்திருக்கிறார் அவருக்கு எந்த வகையான பணிகளைக் கொடுக்கலாம் என்பதெல்லாம் மிகக் கடினமான கேள்விகளே இங்கு மற்றுமொரு அம்சத்தை சேர்த்துப் பார்க்க நான் விரும்புகிறேன் அதாவது எந்த வகையான வேலையை ஒரு தொழிலாளி செய்ய விரும்புகிறார் எதைக் கொடுத்தால் அவர் மகிழ்ச்சியாய் அவ்வேலையைச் செய்வார் என்பன போன்றவை ஒரு நல்ல பணியிடத்தை நிர்ணயிக்கின்றன அவருடைய ஆளுமைக்குப் பொருத்தமான வேலையாக இருக்கவேண்டும் அவர் ஒரு சவால்களை விரும்புபவர் எனில் அதற்குப் பொருத்தமான வேலையாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஒருவருக்கு எந்த வகையான வேலை செய்யலாமெனத் தோன்றும் 22 வருடங்களுக்கு முன் தொழில் துறையிலும் கடந்த 22 வருடங்களாக கல்வித்துறையிலும் நான் இருந்து வருகிறேன் நான் ரேமாண்ட் குழுமத்தில் இருக்கும்போது அவர்கள் என்னுள்ளிருந்த பயிற்றுனரை அடையாளம் கண்டுகொண்டு எனக்கு தொழிற்சாலை அதிகாரிகள் கல்லூரிகள் கல்வி நிறுவன அதிகாரிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடவும் யார் யாருக்கு எந்தெந்த வேலைகளுக்கான தகுதிகள் திறமைகள் தேவை என்பதைக் கண்டுபிடித்து அதற்கேற்றாற்போல் பயிற்சி வழங்கும் அனுபவத்தையும் கொடுத்தனர் இன்னும் அவர்களோடு நான் தொடர்பில் உள்ளேன் ஆகவே என் பணி மனித வளத்துறை மட்டும் சார்ந்திருக்கவில்லை அது பல்வேறு வகையான வேலைகளைத் தன்னுள்ளடக்கியதாக இருந்தது நிறுவனங்கள் தங்களுக்குள் பரஸ்பரம் எந்தத் தொடர்பும் இல்லாத தனிப்பட்ட பல துறைகள் அல்லது பிரிவுகளைக் கொண்டுள்ளன என்பது எனக்குப் புரிகிறது உதாரணமாக தொழிலாளர்களின் நேரத்தைக் கண்காணிக்கும் அலுவலகம் மனித வளம் மற்றும் தொழிலாளர் துறை தொழில்சார் உறவுகள் துறை செயல்திறன் மற்றும் ஆற்றல்களை மதிப்பீடு செய்யும் பிரிவு கற்றல் மற்றும் திறன் வளர்ச்சிப் பிரிவு LD section என்பவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை ஒரு பயிற்றுனர் மனிதவளம் சார்ந்த பணிகளில் மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரேயானால் அவர் நிச்சயமாக அமேரிக்காவின் பயிற்சி மற்றும் திறன் வளர்ச்சிக் குழுமம் பரிந்துறைக்கும் மாதிரிக் கூற்றுப்படி அனைத்து மனிதவளம் சார்ந்த பணிகளையும் தெரிந்துவைத்திருக்கவேண்டும் வேலைக்கு ஆட்களைத் தேர்ந்தெடுக்கும் யுக்திகள் மற்றும் என்னென்ன வகையான வேலைகள் நம் நிறுவனத்தில் நடக்கின்றன அவற்றிற்கு எந்தெந்த பணியிடங்கள் உள்ளன என்றெல்லாம் தெரிந்திருக்கவில்லையெனில் ஒரு மனித வள மேலாளராக நீங்கள் வெற்றிபெற முடியாது பல்லாயிறக்கணக்கில் பணிகளும் அவற்றில் பல்வேறு செய்முறை நடைகளும் உள்ளன இவை வேலைக்கு ஆட்களை எடுக்கும் துறையை மட்டும் சார்ந்தவையல்ல கற்றல் மற்றும் திறன் வளர்ப்புத் துறையையும் சார்ந்தவை ஏனெனில் அத்துறை அந்நிறுவனத்தின் அறிவுத்திறன் பற்றித் தெரிந்துகொள்ளவேண்டியிருக்கிறது ஒரு நிறுவனத்தின் எந்தப் பிரிவும் தொழில் சார் உறவுமுறைப் பிரிவை விட்டுச் செயல்பட முடியாது ஏனெனில் எவ்வகையான தொழிலாளர் சட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன எவ்வகையான விதிமுறை மற்றும் ஒழுங்குமுறைகளைக் கடைபிடிக்கவேண்டும் தொழிற்ச் சங்கங்களை எப்படிக் கையாளுவது பிற பங்குதாரர்களிடமான தொடர்பு எப்படி இருக்கவேண்டும் எவ்வகையிலான ஆராய்ச்சிகள் மனித வளம் தொடர்பாக நடக்கின்றன அந்நிறுவனத்தின் மனித வளம் எப்படி இருக்கவேண்டும் என்பன போன்றவை அனைத்தும் தொழில் சார் உறவுமுறைப் பிரிவைச் சார்ந்தவையே ஒரு பயிற்றுனர் என்பவர் இனியும் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு மனித வளம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை நங்கு அறிந்திருக்கவேண்டும் சமீப காலமாக ரோபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பற்றி அதிகமாகப் பேசப்பட்டு வருகிறது செயற்கை நுண்ணறிவு தான் நிறுவனங்களின் எதிர்காலம் என்றும் சொல்லப்பட்டுவருகிறது அப்படியானால் எதிர்வரும் காலங்களில் மனித வளம் குறைந்தும் எந்திர வளம் அதிகரித்தும் காணப்படும் என்று அறியப்படுகிறது அவ்வாறாயின் மனித வளத் துறையின் பங்கு என்னவாக இருக்கும் எந்த வகையிலான பயிற்சி தேவைப்படும் இங்கு பாரத ஸ்டேட் வங்கி ஐ வைத்து ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு நினைவிருக்கிறது பாரத ஸ்டேட் வங்கி யில் முதன்முதலாக கணிணிமயமாக்கல் நடந்தபோது இனி அங்கு பல பணிகள் இல்லாமல் போய்விடும் என்றும் கணிணிமயமாக்கல் தொழிநுட்ப வேலைகளையே அதிகப்படியாக உருவாக்கும் மனிதனின் திறன் சார்ந்த தொழில்களை அது குறைத்துவிடுமென்று பரவலான நம்பிக்கையும் ஒரு குழப்பமான சூழலும் நிலவி வந்தது ஆனால் அது தவறான கருத்தாகும் தற்போது நாம் அங்கு இணையதள வங்கி சேவைகளும் கைபேசி மூலமான வங்கிப் பரிவர்த்தனைகளும் வந்து கம்பியில்லா வலைதளம் கூட வந்து வணிகம் நன்றாய் வளர்ந்து வந்துகொண்டிருக்கிறது ஆகவே தொழிநுட்பத்தாலும் அதன் விளைவான மாற்றங்களாலும் பணிகளும் மாறுபடலாம் அதனால் தொழிலாளி பல்திறன் கொண்டவராகவும் பல பரிமாணங்களைக் கொண்டவராகவும் இருக்கவேண்டும் நான் இந்த வேலைக்குதான் சேர்ந்தேன் ஏன் என்னை வேறு வேலை செய்யச் சொல்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணக்கூடாது இளைய தலைமுறையினருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது முடியாது நான் ஏன் நிதி மேலாண்மை படித்துவிட்டு சந்தையிடுதல் தொடர்பான பணிக்குச் செல்லவேண்டும் நான் தற்போது சந்தையிடுதலில் தானே இருக்கிறேன் நான் ஏன் மனித வளம் தொடர்பான பணிக்குச் செல்லவேண்டும் என்பது போன்ற கேள்விகள் அவர்களிடையே எழுந்துகொண்டே இருக்கும் ஆகையால் ஆரம்பத்திலேயே அவர்களை ஆற்றுப்படுத்தவேண்டும் அவர்களைப் பயிற்றுனர்களோடு பேசவிடவேண்டும் மனித வளத்துறை மற்றும் கற்றல் மற்றும் திறன் வளர்ப்புத் துறையிலிருந்தும் பணி தொடர்பான தகவல்களைக் கொடுத்து புரியவைக்கவேண்டும் ஆக மேலாண்மை படித்த நபர்களாயின் அவர்கள் பல்வேறு பணிகளைச் செய்யும் திறன் படைத்தவர்களாயிருப்பர் அவர்கள் தமது சிறப்புக் கல்வியில்லாத பாடப் பகுதியிலும் திறம்படவும் பயனுள்ள வகையிலும் செயலாற்றுவர் ஏனென்றால் அவர்கள் பிற பாடப் பகுதியிலும் தேவையான நிர்வாகச் செயல்திறனும் மற்றும் பொதுவாக தேவைப்படும் முக்கியத்திறன்களும் பெற்றிருப்பார்கள் அப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கும் அவர்களின் பணிக்குமிடையிலான தொடர்பு நிலைப்பெற்றதாக இருக்கக் கூடாது நெகிழ் தன்மை கொண்டதாகவும் மாற்றத்திற்கு உட்பட்டதாகவும் தகவமைப்பு உடையதாக இருக்கவேண்டும் அதுவே உற்பத்தித் திறனை மேம்படுத்துவதாக இருக்கும் இது உண்மையில் மோட்டின் மாதிரி Mott's Model என அறியப்படுகிறது மோட்டின் மாதிரியில் கூறப்படுவதாவது மேலாண்மைத் திறன் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நாம் குறிப்பது மிக முக்கியமான 3 காரணிகளைத்தான் அவை நெகிழ்தன்மை தகவமைப்புத் தன்மை மற்றும் உற்பத்தித் திறன் போன்றவையாகும் ஆகவே இவர்கள் இருக்கும் பணி மற்றும் மேலாண்மைக்கும் இடையிலான உறவு நேர்மறையானதாகவும் ஒத்திசைந்த உறவாகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொழிலாளி தன் வேலையை விரும்பிச் செய்யவேண்டும் பணியிடத்தில் பணிகளைத் தவிர்த்துவிட்டுசெல்லும் நிலை இருக்கக் கூடாது நான் என் பணியை நேசித்து செய்கிறேன் நான் என் பணியிடத்தில் உற்சாகமாக இருக்கிறேன் என்ற மனோபாவமும் தன் வேலையை நேசிப்பவராகவும் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவராகவும் தனது பணியை வாழ்வாதாரத்திற்காக செய்யாது அதை ஒரு வாழ்க்கை முறையாகச் செய்பவராகவே இருக்கவேண்டும் தனது வேலையை கட்டாயத்தினால் செய்யாது விருப்பத்தினால் செய்வது போன்ற நிலை ஏற்படும்போது தான் அந்தப் பணியிடமானது சாலச்சிறந்த பணியிடமாகிறது மூன்றாவது அம்சமானது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அது பரஸ்பர தொழிலளர் உறவு ஸ்டீஃபன் பி ராபின்ஸ் Stephen P Robbins தான் எழுதிய நிறுவன நடத்தை எனும் புத்தகத்தில் ஆளுமை பற்றிக் கூறியிருப்பதாவது ஆளுமை என்பது ஒருவர் எவ்வாறு மற்றவர்களுடன் வினை மற்றும் எதிர்வினை புரிகிறார் என்பதே ஒரு நிறுவனத்தில் ஒரு தனி நபரானவர் தனது உறவு முறைகளில் வெவ்வேறு வகையான மனிதர்களைச் சந்திக்க நேரிடும் இதை என்னுடைய பி D மாணவர் வனீத் காஷ்யப் தற்போது ஐ டி யில் துணைப் பேராசிரியராகப் பணிபுரிபவர் சொல்லும்போது சேவகன் தலைமை என்று சொல்கிறார் இங்கு தலைமைப் பண்பு என்பது எவ்வாறு நீங்கள் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பாங்கு கொண்டுள்ளீர்கள் என்பதையே குறிக்கிறது பல நேரங்களில் நாம் பல்வேறு விதமான ஆளுமை கொண்டவர்களுடன் பழகவேண்டியுள்ளது சிலர் சுமுகமாகச் செல்ல விரும்புவர் சிலரோ அதிகாரம் செலுத்த முயலுவர் வேறு சிலரோ பல விதமான ஆளுமைகளைக் கொண்டவர்களாக இருப்பர் சிலர் சற்றே ஒதுங்கியிருக்கவே விரும்புவர் இவையனைத்தும் அவரவர்களின் பின்புலம் மற்றும் மரபு சார்ந்து தனக்கே உரிய வித்தியாசங்களால் ஆனவை ஏன் இரட்டையருக்கிடையே கூட நாம் இவ்வித்தியாசத்தைப் பார்க்க முடியும் இந்த சூழ்நிலையில் ஒருவர் எவ்வகையான பின்புலத்திலிருந்து தனது ஆளுமையைக் கொண்டுள்ளார் அவர் எவ்வகையான பின்புலத்தில் வளர்ந்து வந்திருக்கிறார் என்பதெல்லாம் மிக முக்கியமாகின்றன ஏனென்றால் உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வெவ்வேறான கலாச்சாரங்கள் வெவ்வேறான பழக்கவழக்கங்கள் என பல்வேறு வித்தியாசங்களைக் கொண்டிருக்கையில் அங்கு பல்வேறு நடமுறைகளும் மதிப்பீடுகளும் நம்பிக்கைகளும் இருக்கும் எங்கு பல்வேறு நடமுறைகளும் மதிப்பீடுகளும் நம்பிக்கைகளும் இருக்கிறதோ அங்கு ஒவ்வொருவரும் அதையே பின்பற்ற நினைப்பர் தான் மட்டுமல்லாது தன்னைச் சார்ந்தவர்களும் அதையே பின்பற்றவேண்டுமென்றும் எதிர்பார்ப்பர் ஆனால் அது சாத்தியமா நடைமுறையில் அது சாத்தியமில்லை ஆகவே தன்னுடன் பழகும் ஒவ்வொரு நபருடனும் தக்க மதிப்புடனும் மரியாதையுடனும் இருக்கவேண்டுமென்பது மிக மிக முக்கியமாகிறது சாலச்சிறந்த பணியிடத்தில் தொழிலாளர்களிடையிலான உறவுகள் எப்போதும் பரஸ்பரம் மரியாதை கொண்டதாகவே இருக்கும் நமது கலாச்சாரத்தில் காலைவாரிவிடுவது முதுகில் குத்துவது கழுத்தை இறுக்குவதான போட்டி போன்றவற்றுக்கு இடமில்லை ஏனெனில் குழு உருவாக்கம் ஏற்பட்டு நாம் அனைவரும் இணைந்து பணிபுரிகிறோம் சக தொழிலாளிகள் மூத்த அதிகாரிகள் மற்றும் நமக்கும் கீழ் வேலைபார்க்கும் நபர்களிடம் இதுபோன்ற நல்ல உறவுகளைக் கொண்டிருந்தால் அவ்விடம் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் இடமாகிவிடும் இல்லையேல் அங்கு மன அழுத்தம் கவலைகள் மிகுந்து அவை செயல்திறனை பாதிக்கும் ஆகவே ஒரு சாலச்சிறந்த பணியிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆளுமை என்பது அவசியமாகிறது ஏனெனில் அது உறுதுணையான மேலாண்மையையும் பிறருடன் ஒத்துப்போகும் ஆளுமையையும் எதிர்பார்ப்பையும் கொண்டுள்ளதாக அமையும் அல்லது ஒரு தொழிலாளிக்கு சூழ்நிலையுடன் ஒத்துப்போக கஷ்டமாக இருந்தால் அங்கு பயிற்றுனர் எப்படி பிறருடன் ஒத்துப்போகவேண்டும் எப்படி நல்ல தொடர்புடன் இருக்கவேண்டும் எப்படி வேலையில் திருப்தியுடன் இருக்கலாம் என்றெல்லாம் பயிற்றுவிப்பார் ஏனெனில் வேலையில் திருப்தி கொள்வதும் இரண்டு பரிமாணங்களைக் கொண்டது ஒன்று வேலையை மையமாகக் கொண்டிருத்தல் மற்றொன்று வேலையில் ஈடுபாட்டுடன் இருத்தல் வேலையை மையமாகக் கொண்டிருத்தல் என்பது வேலையிலிருந்து கவனத்தை சிதறவிடாது இருப்பது என் அன்பு நண்பர்களே உங்களுக்குத் தெரியுமா பெரும்பாலான தொழிலாளிகளுக்கு வேலையை மையமாகக் கொண்டிருக்கும் குணம் அதிகமாக இருக்கும் ஆனால் அவர்கள் நாமே ஆச்சரியப்படும்வகையில் வேலையில் ஈடுபாடில்லாதிருப்பர் அதன் பொருள் என்னவெனில் அவர்களுக்கு அவ்வேலையில் ஈடுபாடில்லை அதாவது அவர்கள் அவ்வேலையில் தங்களின் உணர்வால் பொருந்த வில்லை என்பதே எனவே வேலையில் திருப்தி என்பது வேலையை மையமாகக் கொண்டிருத்தல் மற்றும் வேலையில் முழுகவனம் செலுத்துவதாலும் தான் சாத்தியமாகிறது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி மாணவர் Ph D Scholar முனைவர் ஷ்யாம் நாராயன் தனது ஆராய்ச்சியை வேலையில் திருப்தி தலைப்பில் தான் செய்கிறார் அதில் அவர் வேலையில் மையம் கொண்டிருத்தல் வேலையில் கவனமாக இருத்தல் மற்றும் வேலையில் ஈடுபாட்டோடு இருத்தல் அனைத்தையும் விளக்கியிருக்கிறார் இவை மூன்றும் இருந்தால் வேலையில் திருப்தி அதிகரிக்கும் தொழிலாளரைத் தக்கவைத்துக்கொள்வதையும் அதிகரித்துகொள்ளலாம் தொழிலாளி தன் வேலையை விட்டுசெல்வதையும் குறைத்துக் கொள்ளலாம் ஆகையால் ஒரு சாலச்சிறந்த பணியிடத்தில் தொழிலாளிகளின் அனைத்து நிலைகளிலும் உறவுமுறை நேர்மறையாகவே இருக்கும் பயிற்றுனர் அந்நிறுவனத்தின் மதிப்பமைப்பு களை உள்வாங்கிகொண்டு தொழிலாளிகள் விரும்பும் வகையில் மேலாண்மையின் அனைத்து சட்ட திட்டங்களையும் பின்பற்றியும் ஒரு நல்ல உறவை வளர்ப்பதாக அப்பணியிடத்தை உருவாக்குவார் நான் முன்பு கூறியதைப்போலவே பணியிடமானது மகிழ்ச்சியளிக்ககூடியது தாமதமாக வேலைக்கு வருதல் உற்சாகமில்லாதிருத்தல் பணியிடத்திற்கு வருவதை நினைத்து விரக்தியாயிருத்தல் கவலை கொண்டிருத்தல் இவை எதுவுமில்லாது நேர்மறை எண்ணங்களோடு ஒரு விளையாட்டு வீரன் எப்படி தனது மைதானத்திற்கு செல்வாரோ அதுபோல ஒரு தொழிலாளியும் தனது பணியிடத்திற்குச் செல்லவேண்டும் இங்கு நான் சாலச்சிறந்த பணியிடத்தின் சில குறிப்பிட்ட பரிணாமங்களைப் பற்றிச் சொல்லவிரும்புகிறேன் முதன்மையானது நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை என்பது என்ன பணியிடத்தில நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் எவ்வாறு பலனளிக்கின்றன ஒருவருக்கொருவர் மேற்கொள்ளும் தகவல் தொடர்பானது வெளிப்படையானது மற்றும் எளிதில் அணுகக்கூடியது எந்தவிதத் தயக்கமும் இடையூரும் இல்லாதது திறந்தவெளிக் கொள்கை யுடன் யார் வேண்டுமாயினும் தனது மேலாளரிடம் சென்று தனது பிரச்சனைகளை அதாவது எனக்கு இது புரியவில்லை இதில் நான் பலவீனமாக இருப்பதாக உணருகிறேன் நீங்கள் எனக்கு உதவமுடியுமா என்று வினவ முடியும் நான் எந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்ளவேண்டும் இப்படியான இடையூரில்லாத தொடர்பு தொழிலாளர் மற்றும் மேலாளருக்கிடையே இருந்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிடும் ஆகையால் எந்தவொரு பிரச்சனை வந்தாலும் தொழிலாளருக்கு தயக்கமின்றி மேலாளரிடம் சென்று பேசமுடியும் அவர் என்ன நினைத்துகொள்வாரோ இதுகூட தெரியாதா என்று அவர் நினைத்துவிடுவாரோ என்றெல்லாம் எண்ணி பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் இங்கு நம்பிக்கையும் வெளிப்படையான தகவல் தொடர்பும் உள்ளது இரண்டாவது மனித மற்றும் இயந்திர வளங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டுசெல்வது ஒரு மிக முக்கியமான திறனாகும் இதில் பயிற்றுனரின் பங்கு என்ன அவர் அத்திறனை அனைத்து தொழிலாளிகளிடையேயும் வளர்த்தவேண்டும் எந்த திறன் எப்படிப்பட்டதாக இருக்கவேண்டும் ஒருங்கிணைக்கும் பணியானது மிக முக்கியமாகிறது ஒருங்கிணைக்குமுகத்தான் நாம் ஐக்கியத்தை வளர்க்கவேண்டியுள்ளது ஐக்கியமில்லாது ஒருங்கிணைத்தல் என்பது இயலாத காரியம் அதனால் ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருக்கவேண்டியது மிக இன்றியமையாததாகிறது எந்த பிரச்சனையாவது வரும்பச்சத்தில் யாரையேனும் தொடர்பு கொள்ளலாம் பரஸ்பரம் உதவிசெய்து பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் அவ்விடம் சாலச்சிறந்த பணியிடமாகிறது இன்னொரு நாம் பேசவேண்டிய அம்சமானது பொருள் வளங்களைப் பற்றியது தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை அப்படி உபயோகிப்பது எனபது தற்போது மிக முக்கியம் இவ்வகையான சாதனங்கள் புழக்கத்தில் உள்ள இடங்களில் நம்பகத்தன்மை மிக மிக அதிகமாகிறது மூன்றாவது மிக முக்கிய அம்சமானதும் அருமையானதுமான பதம் நேர்மை ஆகும் எந்தளவுக்கு நாம் நம் தொலைநோக்குப் பார்வையைக் கொண்டு நிலையாகச் செயலாற்றுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் ஒருவருடைய கனவு வேலை கனவு நிறுவனம் கனவுப் பணியிடம் என்பதெல்லாம் நிலையான தொலைநோக்குப் பார்வையைப் பொருத்தது ஒரு நிலையான தொலைநோக்குப் பார்வை இல்லாத இடத்தில் குறிக்கோளை அடைவதும் இயலாது அந்த நிலைத்தன்மை என்பது கிடைக்கப்பெற பல நாட்கள் அல்லது பல தசாப்தம் கூட ஆகலாம் சிறப்பாய் செயல்படவேண்டுமாயின் நாம் நமது வளங்களைத் திறம்பட உபயோகிக்கவேண்டும் அதற்கு நிலையான தொலைநோக்கு பார்வை மிக அவசியம் சில காலம் சில வருடம் அந்தக் கனவு நிலைத்திருக்கலாம் இடையே ஒரு நேரம் நாம் அந்தக்கனவின் ஒரு பகுதியை அடைந்திருந்தாலும் மகிழ்ச்சியடைய ஆரம்பித்துவிடுவோம் எதுவும் செய்யவில்லையெனில் எதுவும் நடக்கப்போவதுமில்லை எனவே ஒரு பணியிடம் சாலச்சிறந்த பணியிடமாக அமைய நம்பகத்தன்மை என்பது நிலைத்திருக்கவேண்டிய ஒன்று முன்பு நான் கூறியது போல் நேர்மை என்பது நிலைத்திருக்கவேண்டும் அதுவும் ஒருதலைபட்சமாகவும் இருக்கக்கூடது அதாவது நிலைத்தன்மை என்பது தொழிலாளியிடம் மட்டுமே இருந்து பிரயோஜனமில்லை அதேபோல் மரியாதையும் நன்றியுணர்வும் ஒரு சாலச்சிறந்த பணியிடத்தின் மிக அறிய இயல்புகளாகும் நீங்கள் எப்படி பிறருடன் தொடர்பிலிருப்பீர்கள் நீங்கள் எப்படி வெளி நபருடன் தொடர்பிலிருப்பீர்கள் நீங்கள் எப்படி உங்கள் மேலதிகாரியுடனும் உங்களுக்குக் கீழ்வேலையிலிருப்பவருடனும் சக தொழிலாளியுடனும் தொடர்பிலிருப்பீர்கள் அவர்கள் முன்னிலையில் மட்டுமல்ல அவர்கள் இல்லாதபோதும் நீங்கள் அவரிடம் கொண்டுள்ள மரியாதையை எப்படி காண்பிக்கிறீர்கள் என்பதை உங்களது தொடர்பு உணர்த்துகிறது எப்போதும் அது உங்களுக்கு தொழில்சார்ந்த வளர்ச்சி யையும் பாராட்டுக்களையும் பெற்றுத்தரும் எனதன்பு நண்பர்களே தொழில்சார்ந்த வளர்ச்சி என்பது நீங்கள் பிறரை எப்படி பாராட்டுகிறீர்கள் என்பதில் இருக்கிறது எல்லோருக்கும் பலம் பலவீனம் இரண்டும் உள்ளது ஒத்துக்கொள்கிறேன் அதில் நீங்கள் எப்படி ஒருவரையொருவர் பாராட்டிக்கொள்கிறீர்கள் அந்த அணுகுமுறையே உங்களது தொழில் சார்ந்த வளர்ச்சி யைக் காட்டிவிடும் பிறரைப் பாராட்டுவது என்பது ஒரு கலை அந்தக் கலையை எவர் ஒருவர் நல்ல அணுகுமுறையுடன் பார்க்கிறாரோ நம்புகிறாரோ அவராலேயே அது முடியும் நாம் அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளில் பாராட்டுவதென்பது ஒரு அதிசய மந்திரம் என்று படித்திருப்போம் பிறரைப் பாராட்டுவது என்பது ஒருவகையில் அவருக்கு மரியதை அளிப்பது போன்றதே அவர் இருக்கும்போது மட்டுமன்றி இல்லாதபோதும் சரி அவருக்கு மரியாதை அளிப்பதென்பது உங்களைப்பற்றிய நல்ல எண்ணத்தை பிறர் மனதில் உருவாக்கும் அதை அவர் எப்போதாவது தெரியவரும்போதும் என் நண்பனைப் பற்றி எனக்கு தெரியும் எவர் என்னைப் பற்றி நல்லதையே பேசுவார் என்று சொல்வார் அது சத்திய வார்த்தையாகிவிடும் பயிற்றுனர் என்ன செய்யவேண்டும் பாரட்டுவது எப்படி என்றே ஒரு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் மனமார ஒருவரைப் பாராட்டும்போதும் நல்லவற்றையே பேசும்போதும் பரஸ்பரம் ஒரு அதிசயக்கத்தக்க உறவு வளரும் மேலதிகாரி தனக்கு கீழ் வேலைபார்ப்பவரின் திறமை அறிவு அணுகுமுறை இவற்றைப் பாராட்டினால் நிச்சயமாக அங்கு அதீத தார்மீக உணர்வு இருக்கும் ஒரு மேலதிகாரி இல்லாதபோது அவரைப்பற்றியும் ஒரு தொழிலாளி நல்லவற்றையே பேசினால் அங்கு நிலவும் நல்ல சூழலை நம்மால் புரிந்துகொள்ளமுடிகிறதல்லவா எனவே மரியாதையும் பாராட்டும் மிக முக்கியம் இரண்டாவதாக தொழிலாளிகளுடனான ஒத்துழைப்பு இங்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றுதிரட்டப்பட்ட ஞானம் நான் நினைப்பதே சரி என்று எண்ணாமல் அனைவரும் சேர்ந்து தங்களது ஞானத்தைப் பகிரவேண்டும் நான் இப்படி செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன் தங்களது அபிப்ராயம் என்ன இப்படி செய்வது நல்லதா இல்லையா ஏன் நல்லது ஏன் கெட்டது என்று கலந்துறையாடி நல்ல முடிவுகளை எடுக்கவேண்டும் என்பது மிக மிக முக்கியம் எங்கள் காலத்தில் அதாவது 30 வருடங்களுக்கு முன்பு எனக்குத்தெரிந்து 'நிலையான ஊதியம்' தான் நடைமுறையிலிருந்தது ஆனால் தற்போது 'மாறும் ஊதியம்' என்ற ஒன்று புழக்கத்தில் வந்துவிட்டது மாறும் ஊதியம் என்பது மிக மிகப் பொருத்தமான ஒரு முடிவு மாறும் ஊதியத்தினை ஒரு தொழிலாளி தானே நிர்ணயித்துக்கொள்ளமுடியும் இதுவே உங்களுக்காக நிறுவனம் செலவிடும் தொகை நிறுவனத்திற்கு ஆகும் செலவு இவ்வளவு இவ்வளவு தொகை உங்களுக்காக நீங்களே நிர்ணயித்துக்கொள்ளவேண்டிய தொகை இவ்வளவு தொகை நிலையான தொகை இவ்வளவு தொகை மாறும் தொகை என இவற்றையெல்லாம் வைத்து நீங்களே உங்களின் ஊதியத்தை நிர்ணயம் செய்து கொள்ளலாமென்று மேலாளரும் தொழிலாளியும் ஒன்றாய் அம்ர்ந்து ஊதியத்தை நிர்ணயம் செய்வது கலந்தாலோசித்த ஏற்புடைய முடிவாக வெளிவரும் இவ்வணுகுமுறையில் நிச்சயமாக தொகையில் வித்தியாசம் இருக்கபோவதில்லை ஆனால் அது தொழிலாளிக்கு தனது ஊதியம் எப்படி கலந்தாலோசித்த ஞானத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டது என்ற ஒரு உணர்வைத் தரும் அது இங்கு பரிசீலிக்கத்தக்கது தனி நபரின் தனிப்பட்ட வாழ்வைப் பற்றிய அக்கறை மிக முக்கியமானது டாக்டர் கலாம் அவர்களின் புத்தகத்தில் அவர் தொழிலாளிகளின் மீது நாம் கொள்ளவேண்டிய அக்கறை பற்றி சொல்லியிருப்பார் அவரைப் பற்றிய அபிப்ராயத்தில் அனைவரும் அவர் எப்படி சக தொழிலாளிகளுக்குத் தேவையான பொருட்ளைக் கொடுத்து அவர்கள் மீது அக்கறையோடு அவர்களது செயல்திறன்களைப் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லியிருப்பார்கள் அது செயற்கையான செயல் அல்ல இயற்கையாக மனதார செய்யப்பட்டது மக்கள் தனது மேலதிகாரி அல்லது நிறுவனத்தைப் பற்றி அனுமானிப்பதில் வல்லவர்கள் என் நிறுவனம் என்னைப் பற்றி அக்கறை கொள்கிறதா இல்லையா என்னைப்பற்றி அக்கறை கொள்கிறதெனில் என் தவறுகளைத் திருத்த வாய்ப்பு கொடுக்கும் இல்லையெனில் என்னை தண்டிக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் எனக்கு எது சரி எது தவறு என்று சுட்டிக்காண்பித்து எனக்கு உதவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு நம் நிறுவனத்தின்மீது ஒரு மரியாதை வரும் அக்கறை கொண்டிருப்பதும் பாராட்டுவதும் ஒன்றுதிரட்டபட்ட ஞானத்தில் பட்டவை தொழில் சார்ந்து பார்க்கும்போது சரியே ஆனால் இவையிரண்டும் ஒரு தலைசிறந்த பணியிடத்தின் மதிப்பீடுகளாய் ஒரு மரியாதையையும் வெளிப்படுத்துகின்றன மூன்றாவதாக நேர்மை அதாவது ஏற்றத்தாழ்வற்ற நிலை ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டுக்கொள்வது மனித இயல்பு ஒருவர் தான் மிக மகிழ்ந்து இருப்பினும் இன்னொருவர் அதாவது தன்னைவிடத் திறமை குறைந்தவருக்கு அதிக சலுகைகள் கிடைக்கின்றன என்று அறிந்தவுடன் தன் மகிழ்ச்சியை மறந்து சோகம் கொள்ளத் தொடங்கிவிடுவார் ஆகையால் ஒரு நிறுவனம் அனைவருக்கும் சமமான சலுகைகளை பாரபச்சமின்றி வழங்கவேண்டும் மேலதிகாரியின் விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாகக் கொள்ளாது ஒருவரது திறன் தகுதி செயல்திறன் நடவடிக்கை அணுகுமுறை மதிப்பீடுகள் இவையனத்தின் அடிப்படையில் தான் சலுகைகள் சமமாக வழங்கப்படவேண்டும் ஏதாவதொரு மட்டக்குறி ஐப் பயன்படுத்தி சலுகைகளை வழங்கும் பழக்கம் இருக்கவேண்டும் என்பதில் ஐய்யமில்லை ஆயினும் அனைத்தும் ஏதோவொரு மதிப்பீடு செய்து தேர்வு செய்யப்படவேண்டும் இரண்டாவது பக்கசார்பற்ற நிலை இந்நிலையும் ஒரு சாலச்சிறந்த பணியிடக் கலாச்சாரத்தை உருவாக்குகிறது வேலைக்கு ஆள் எடுக்கும்போதும் உயர் பதவி வழங்கும்போதும் ஒருதலைபச்சமாக இருப்பது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் தகுதிக்கும் திறமைக்குமே எந்த சலுகையும் வழங்கப்படுகிறது என்பதை தனிமனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நிறுவனத்தின் நலன் கருதி மட்டுமே முடிவெடுக்கவேண்டும் நிறுவனத்தின் தேவையும் தொழிலாளியின் தேவையும் ஒன்றாகும்போது அங்கு சாலச்சிறந்த பணியிடம் உருவாகிறது 6 வருடம் தொழிலாளர் அதிகாரியாயிருந்ததால் என் அனுபவத்தில் நீதி பாரபச்சமில்லாத செயல்பாடுகள் கோரிக்கைகளை வைக்க ஏதுவான சூழ்நிலை எல்லாம் சரியாக இருந்தால் அங்கு நீதி உள்ளதென்று பொருள் எனவே ஒரு பணியிடம் பாரபச்சமில்லாதிருத்தல் மிகவும் முக்கியம் நியாயமாய் கிடைக்கவேண்டியதென்றால் கிடைக்குமா என்ற ஐயமின்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவ வேண்டும் அடுத்த முக்கிய அம்சம் பெருமை நான் இந்நிறுவனத்தில் வேலைபார்க்கிறேன் என்று சொல்வதில் பெருமை கொள்ளமுடியும் என்றால் அது ஒரு முக்கிய அம்சமே தனிமனித பங்களிப்புகள் மதிக்கப்படுகின்றன என்றால் அது அம்மனிதனுக்கு பெருமயளிப்பதே நான் தான் இதைச் செய்தேன் எல்லோரும் செய்வது போலன்றி என் தனிப்பட்ட ரீதியில் இதைச் செய்தேன் அதனால் தான் அது சிறப்பானது என்று சொல்லும் பெருமை பணியிடத்தில் அவருக்கான அங்கீகாரத்தை அளிக்கிறது நல்ல நிறுவனங்களில் தொழிலாளிகளின் பங்களிப்பிற்கு கொடுக்கப்படும் சலுகைகள் வெறும் வாய்பேச்சாக மட்டுமோ அல்லது ஊதியப் பட்டியலில் மட்டுமே இடம்பெறுபவையாக இருக்கும் ஆனால் சாலச்சிறந்த நிறுவனங்களில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அறிவு திறமை சிறப்புத் தனித்தன்மை ஒவ்வொன்றுக்கும் மதிப்பிருக்கும் ஒரு பணியிடக்குழுவில் உறுப்பினர் என்பதும் ஒரு பெருமைக்குறிய விஷயமே தகவல் தொழில்நுட்பத் துறை மற்றும் உற்பத்தி துறைகளில் தனித்தனி திட்டங்கள் தனித்தனி வேலைகள் என பலவகை நிலைகளில் இருக்கும் அதில் ஒன்றில் ஒரு தொழிலாளி குழு உறுப்பினர் என்றால் அதுவே அவருக்கு பெருமை தான் அதிலும் அந்தக் குழுவில் பல பெரிய திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அதுவும் அந்த தொழிலாளிக்கு பெருமையே பெருமையில் இன்னொருவகை தான் பணியாற்றும் நிருவனத்தில் உற்பத்தியான பொருள் சந்தையில் விற்பனையில் முதலிடத்தில் வரும்போது அதிலும் அந்த தொழிலாளி பெருமை கொள்கிறார் நட்புறவு அடுத்ததாக முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவதொரு ப்ர்ச்சனையோடு சென்றால் அங்கிருந்து யாரோ ஒருவர் அனைத்திற்கும் பதில் அளிப்பவராக உசிதமான யோசனை சொல்பவராக இருப்பார் எனவே அனைவரும் அவர் பெயரை சுட்டிக்காட்டி அவரை அணுகச்சொல்வர் அது அவரை அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுக்கிறது இரண்டாவது சமூகத்தில் எப்படி சுமுகமாக நட்புறவோடு அங்கீகரிக்கபடுகிறோம் என்பது சமூகத்தில் நாம் வெளியிடங்களுக்கு செல்லும்போது அங்கு நம்மை அறிமுகப்படுத்தும்போது இவர் அந்த சாலச்சிறந்த நிறுவனத்தில் வேலைபார்க்கிறார் என்று பெருமையாய் சொல்வதும் ஒரு பாராட்டு மரியாதையைக் கொடுக்கும் ஆகவே எங்கெல்லாம் எப்போதெல்லாம் ஒரு நிறுவனத்தை சாலச்சிறந்த நிறுவனமாகப் பார்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பயிற்றுனர் அதன் கோட்பாடுகளையும் பழக்கவழக்கங்களையும் நிருவியிருக்கிறார் என்பதே பொருள் ஒரு குடும்பம் போன்ற சூழ்நிலை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது குழு என்பது என்னைப்பொருத்தவரை அது ஒரு தொழில் சார்ந்த பதம் குடும்பம் போன்று இருந்தால் ஈடுபாடு ஊக்கம் அர்ப்பணிப்பு சிக்கல்களைக் கையாளும் திறன் அணுகுமுறை வளங்களைப் பகிர்ந்துகொள்ளுதல் ஒருவருக்கொருவர் அக்கறையாயிருத்தல் என்பன தொடர்ந்து இருக்கும் இவ்வாறாக பணியிடத்தில் நம்பகத்தன்மை மரியாதை பெருமை பாரபச்சமற்ற நிலை நட்புறவு போன்றவை ஏற்பட ஒரு பயிற்றுனரே உருதுணையாக இருக்கிறார் இப்பணியை செய்வதில் அவர் வெற்றிகண்டுவிட்டால் அவரால் ஒரு நிறுவனத்தை சாலச்சிறந்த நிறுவனமாக மாற்றிவிட முடியும்